வணக்கம் எனவே முந்தைய வகுப்பில் நாம் ஸ்டேட் வெறியபிள் பற்றி விவாதித்தோம் மேலும் நம்மிடம் ஒரு n வது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் அதை n முதல் வரிசை ஈக்குவேஷன்களாக மாற்ற முடியும் என்பதையும் பார்த்தோம் மேலும் இயற்கையாகவே முதல் வரிசையாக இருக்கும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன்டாகக் கருதலாம் மேலும் பல்வேறு ஸ்டேட் வெறியபிள்களை நாம் வரையறுக்கலாம் அதன்படி ஸ்டேட் வேரியபிள் ஐ ஸ்டேட் ஈக்குவேஷன் எனப்படும் ஈக்குவேஷன்டில் தொகுக்கலாம் அணி வடிவத்தில் நீங்கள் எழுதக்கூடிய ஈக்குவேஷன் என்றும் நாம் நிறுவியுள்ளோம் இதேபோன்ற பாணியில் நாம் எழுதக்கூடிய வெளியீட்டு ஈக்குவேஷன் குறித்தும் விவாதித்தோம் மேலும் நாம் என்று எழுதலாம் இன்று நாம் ஸ்டேட் வரைபடத்தைப் பற்றி விவாதிப்போம் ஸ்டேட் வரைபடத்திற்குச் செல்வதற்கு முன்பு மல்டி வெறியபிள் அமைப்பின் விஷயத்தில் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை முதலில் புரிந்துகொள்வோம் அதாவது அமைப்பில் உங்களிடம் பல வெறியபிள் இருந்தால் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் வரையறை பல உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளுடன் கூடிய நேரியல் அமைப்புக்கு எளிதாக நீட்டிக்கப்படுகிறது உங்களிடம் பல உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் உள்ள இந்த வகை அமைப்புகளை பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு நேரியல் அமைப்பில் p உள்ளீடுகள் மற்றும் q வெளியீடுகள் இருந்தால் jth உள்ளீடு மற்றும் ith வெளியீட்டிற்கு இடையிலான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என வரையறுக்கப்படுகிறது இப்போது மற்ற உள்ளீட்டு வெறியபிள்கள் 0 ஆக இருக்கும்போது இது பொருந்தும் அதாவது எனவே ஒரு நேரத்தில் ஒரு உள்ளீட்டை நாம் பரிசீலித்து வருகிறோம் இப்போது இது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிப்பதில் jth உள்ளீட்டைக் கருத்தில் கொள்வதற்காக மட்டுமே எல்லா p உள்ளீடுகளையும் கருத்தில் கொண்டால் நீங்கள் மாற்றப்பட்ட வெளியீட்டை s களத்தில் என எழுதலாம் இப்போது இதேபோல் I ஆனது 1 முதல் q வரையிலான பல்வேறு வெளியீடுகளுக்கு இந்த ஈக்குவேஷன்களை நீங்கள் எழுதலாம் மேலும் நீங்கள் தொகுக்கும்போது அணி வடிவத்தை என மாற்றப்பட்ட வெளியீட்டு வெக்டார் ஆக எழுதலாம் என்பது மாற்றப்பட்ட உள்ளிட்டு வெக்டார் ஆகும் மற்றும் என்பது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு அணி எனவே பல வெளியீடு மற்றும் பல உள்ளீடுகளைக் கொண்ட அணியை நீங்கள் இவ்வாறுதான் வரையறுக்கிறீர்கள் இப்போது உங்களிடம் பல உள்ளீடு வெளியீடு இருக்கும்போது அதாவது ஒரு பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்பு நம்மிடம் உள்ளதாக பார்ப்போம் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்போம் எனவே இந்த தொகுதி வரைபடத்தை பார்த்தால் இங்கே உங்களிடம் ஒரு பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளது இங்கு R1 தொடங்கி rp வரையிலான பல உள்ளீடுகள் மற்றும் 1 முதல் q வரையிலான வெளியீடுகள் இருக்கும் எனவே சுருக்கமாக நீங்கள் ஒரு வெக்டார் R ஐ உள்ளீடாகவும் வெக்டார் Y ஐ வெளியீட்டாகவும் கொண்டுள்ளது என்று கூறலாம் எனவே இப்போது ஃபீட்பேக் லூப் கொண்ட ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்கப்பட்டால் பன்முகப்படுத்தக்கூடிய உள்ளீட்டின் விஷயத்தில் நாம் எவ்வாறு வரையறுப்போம் எனவே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட உள்ளீடு ஆகும் எனவே R என்ற வெக்டாரை உள்ளீடாகவும் Y என்ற q சொற்களை உடைய வெக்டாரை வெளியீடாகவும் நீங்கள் கொண்டுள்ளீர்கள் இப்போது என்பது ட்ரான்ஸ்பர்ச் செயல்பாடாகும் எனவே இதை இந்த விஷயத்தில் நாம் பார்த்த ஒரு ட்ரான்ஸ்பர் அணியாகக் கருதலாம் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன எழுத முடியும் இது உங்கள் பார்வேர்ட் பாதை ஆதாய அணி இது உங்கள் ஃபீட்பேக் பாதை ஆதாய அணி ஆகும் இப்போது நீங்கள் கண்டுபிடித்தால் எனவே நாம் விவாதித்தபடி என்பது q × 1 வெளியீட்டு வெக்டார் என்பவை அனைத்தும் p × 1 வெக்டார்கள் மற்றும் மற்றும் ஆகியவை முறையே q × p மற்றும் p × q ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு அணிகளாகும் இப்போது U மற்றும் B எனப்படும் இன்டெர்மீடியேட் வெறியபிள்களை அகற்ற வேண்டும் என்பதே இதன் நோக்கம் எனவே இந்த மூன்று ஈக்குவேஷன்களிலிருந்து U மற்றும் B ஆகிய இவைகளை அகற்றும்போது நாம் என எழுதலாம் இப்போது நீங்கள் மீண்டும் தொகுக்கும்போது இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்பது

எனவே பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்பின் விஷயத்தில் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அணியை நீங்கள் இவ்வாறு பெறுவீர்கள் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் பார்வேர்ட் பாதை ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அணி G என கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் H ஃபீட்பேக் பாதை ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அணி என கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்துக்கொள்வோம் அது கொடுக்கப்பட்ட H ஆகும் இப்போது மூடிய லூப் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அணியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதலில் களின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம்

ஸ்டேட் வரைபடம் என்பது முந்தைய விரிவுரைகளில் நாம் விவாதித்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் நீட்டிப்பைத் தவிர வேறில்லை இது நாம் விவாதித்த ஸ்டேட் ஈக்குவேஷன்களையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்யும் காட்டுகிறது ஏனெனில் முதல் வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ப் பற்றி நீங்கள் பேசும்போது அது நாம் பேசக்கூடிய ஸ்டேட் ஈக்குவேஷன்த் தவிர வேறில்லை எனவே டிஃபரன்ஷியல் ஓட்ட வரைபடத்தின் நீட்டிப்பில் ஸ்டேட் ஈக்குவேஷன் மற்றும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் காட்டப்படலாம் இது ஸ்டேட் வரைபடத்தை தவிர வேறில்லை இப்போது ஸ்டேட் வரைபடத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் இது ஸ்டேட் ஈக்குவேஷன்களிடையே நெருங்கிய உறவை உருவாக்குகிறது கணினி உருவகப்படுத்துதல் மற்றும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு இந்த அமர்வில் விவாதிக்கப்பட்ட ஸ்டேட் வரைபடத்தை விரிவாகக் காணும்போது அடிப்படையில் இதுவரை நாம் பார்த்த லாப்லேஸ் மாற்றப்பட்ட ஸ்டேட் ஈக்குவேஷன் சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் அனைத்து விதிகளையும் பின்பற்றி ஸ்டேட் வரைபடம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது சிக்னல் ஓட்ட வரைபடத்திற்கும் ஸ்டேட் வரைபடத்திற்கும் உள்ள வேறுபாடு ஒருங்கிணைப்பு செயல்பாடு ஆகும் சிக்னல் ஓட்ட வரைபடம் மற்றும் ஸ்டேட் வரைபடத்துடன் ஒப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் நாம் ஸ்டேட் வரைபடத்தைப் பற்றி பேசும்போது ஸ்டேட் வரைபடத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பை வரையறுப்பீர்கள் என்பதைப் பார்ப்போம் x1 மற்றும் x2 ஆகிய இரண்டு வெறியபிள்கள் இருப்பதைப் பார்ப்போம் இவை ஒன்றுக்கொன்று என தொடர்புடையவை எனவே நீங்கள் அவற்றை ஸ்டேட் வரைபடத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இது அடிப்படையில் x2 என்று கூறுவீர்கள் இது x1 ஆகும் நாம் முதலில் இருபுறமும் ஒருங்கிணைப்பை எடுக்க வேண்டும் நாம் என எழுதுகிறோம் இப்பொழுது சிக்னல் ஓட்ட வரைபட அல்ஜிப்ரா டைம் டொமைனில் ஒருங்கிணைப்பை கையாளுகிறது என்பதை நாம் அறிவோம் லாப்லேஸ் மாற்றம் நீங்கள் எடுத்தீர்களானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இருபுறங்களிலும் லாப்லேஸ் மாற்றத்தை நாம் எடுக்க வேண்டும் ஆகவே நாம் என்று எழுத முடியும் ஆகவே நாம் இரண்டு பகுதிகளாக உடைத்து இருப்பதைப்போல ஒருங்கிணைப்பின் உதவியுடன் இதை சமானமாக குறிப்பிட முடியும் இப்பொழுது நீங்கள் இதன் லாப்லேஸ் மாற்றத்தை பார்த்தால் அதை என நீங்கள் வெறுமனே எழுதமுடியும் ஸ்டேட் மாற்றம் என்பது க்கு சமமான 'டௌ' வில் தொடங்குவதாகக் கருதப்படுவது பொருளாவது நாம் டௌ இல் மாற்றுகிறோம் அதாவது இதன் பொருள் இந்த பகுதியில் நீங்கள் 0 ஆல் மாற்றலாம் எனவே இறுதியாக நீங்கள் பெறுவது ஆகும் இப்போது நாம் தற்சமயம் கண்டறிந்த ஈக்குவேஷன் இப்போது இயற்கணிதமாக உள்ளது மேலும் இது சிக்னல் ஓட்ட வரைபடத்தால் குறிப்பிடப்படலாம் நாம் எவ்வாறு குறிப்போம் இந்த படத்தை நாம் பார்த்தால் உங்களிடம் இரண்டு வெறியபிள்கள் உள்ளன ஒன்று மற்றொன்று நாம் இங்கே கூட்டுகின்ற தொகுதியால் கூட்டிச் சேர்க்கிறோம் எனவே இந்த புள்ளியில் இது ஆக இருக்கும் பின்னர் அது 1s ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இறுதியாக நீங்கள் களைப் பெறுவீர்கள் இது நாம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு விஷயத்தில் பெற்ற ஈக்குவேஷன்த் தவிர வேறொன்றுமில்லை மாற்றாக நீங்கள் அதை குறைந்த எண்ணிக்கையிலான இணைப்புகளிலும் குறிப்பிடலாம் எனவே இந்த தொகுதி குறிக்கிறது என்றால் நீங்கள் இரண்டு விஷயங்களிலும் 1s வைக்கலாம் எனவே இங்கே நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கும் எனவே இரண்டு படங்களும் ஒரே ஈக்குவேஷன் குறிக்கின்றன எனவே இந்த படத்தின் நன்மை என்னவென்றால் நாம் இப்போது வருவித்த ஈக்குவேஷன் காட்ட உங்களுக்கு குறைவான உறுப்புகள் தேவை இப்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை நீங்கள் எவ்வாறு ஸ்டேட் வரைபடங்களாக மாற்றுவீர்கள் என்று பார்ப்போம் எனவே நேரியல் அமைப்பு உயர் வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களால் விவரிக்கப்படும்போது இந்த ஈக்குவேஷன்களிலிருந்து ஸ்டேட் வரைபடத்தை உருவாக்க முடியும் நாம் எவ்வாறு உருவாக்குவோம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கருத்தில் கொள்வோம் இது n வது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்டாக உள்ளது அதாவது எனவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் ஸ்டேட் வரைபடமாக மாற்ற வேண்டும் நாம் கட்டமைக்க வேண்டும் இந்த ஈக்குவேஷன்டில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த ஈக்குவேஷன் மறுசீரமைக்க வேண்டும் அதாவது நாம் என எழுதுவோம் எனவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இதை நாம் இடது கூறாக வைத்துவிட்டு மீதமுள்ளதை வலது பக்கத்திற்கு மாற்றியுள்ளோம் எனவே முந்தைய ஈக்குவேஷன்டிலிருந்து இந்த ஈக்குவேஷன்ப் பெற்றோம் எனவே தனிப்பட்ட கூறுகளை அவற்றின் லேப்ளேஸ் உருமாற்றமாக குறிப்பிட முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நாம் என்ன செய்யப்போகிறோம் இந்த குறிப்பிட்ட உரை நீங்கள் Rt இன் லேப்ளேஸ் உருமாற்றத்துடன் மாற்றம் செய்யலாம் எனவே வலதுபுறத்தில் கட்டாய செயல்பாடாக இப்போது கிட்டத்தட்ட மொத்தம் n உறுப்புகளை வைத்திருக்கிறோம் எனவே இவை பொதுவாக ஒரு முனையாக கருதப்படுகின்றன எனவே நீங்கள் அவற்றை ஒரு முனையாக குறிப்பிடும் போது அவற்றை எவ்வாறு படத்தில் காண்பிப்பீர்கள் எனவே நாம் ஏன் என பார்ப்போம் எனவே ஒரு முனையை Y என வைத்துள்ளோம் அடுத்தது s பெருக்கல் Ys எனவே நாம் sY ஐயும் இன்னும் பிறவற்றையும் வைத்துள்ளோம் எனவே நாம் sn கழித்தல் 1Y வரை பெற்றிருக்கிறோம் பின்னர் கடைசி கூறுக்கு snY மேலும் நாம் R ஐ சேர்க்கிறோம் ஈக்குவேஷன்ல் நாம் கண்ட அனைத்து கூறுகளையும் முனைகளாக வைத்துள்ளோம் எனவே siY கள் என்றால் என்ன எனவே dti ஆல் diY ஆக இருக்கும் வேறுபட்ட கூறுகளின் ith வரிசை siY ஐத் தவிர வேறில்லை எனவே n வது ஆர்டர் கூறுக்கு நாம் snY எழுதினோம் இப்போது இணைப்புகளை ஆம் வரையறுத்துள்ளோம் அடுத்து இந்த ஈக்குவேஷன் இணைப்புகளை வரையறுக்க நாம் பயன்படுத்துவோம் ஆகவே நாம் தற்போது மறுசீரமைத்த ஈக்குவேஷன் நீங்கள் கண்டால் இப்போது நாம் காணக்கூடியது என்ன நாம் இணைப்புகளைக் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட முனையை நீங்கள் பார்த்தால் இது என்ற இந்த குறிப்பிட்ட கூற்றை குறிக்கிறது எனவே இது மற்ற அனைத்து கூறுகளின் கூட்டுத் தொகையாக இருக்கும் எனவே rt க்கு அங்கு எந்தக் கூறு கோஎபிசியன்ட் இல்லை எனவே நீங்கள் r உடன் s உடன் சக்தி ny உடன் அலகு ஆதாயத்துடன் மட்டுமே இணைப்பீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட கூற்றைப் பார்ப்போம் எனவே s களத்தில் நீங்கள் கழித்தல் a1ys என எழுதலாம் எனவே என்ன நடக்கும் இந்த குறிப்பிட்ட கூறுக்கான உங்கள் கோஎபிசியன்ட் கழித்தல் a1 ஆகும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் மைனஸ் ஏ 1 உடன் பவர் ny உடன் y உடன் s ஐ இணைப்பீர்கள் இதேபோல் இதற்காக நீங்கள் மைனஸ் a2 பெருக்கல் sys ஆக எழுதலாம் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் இது s உடன் பவர் nys உடன் கோஎபிசியன்ட் கழித்தல் a2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இணைப்பாக மைனஸ் ஏ 2 ஐப் பெற்றுள்ளீர்கள் அதேபோல் அவை அனைத்தையும் இணைக்கிறீர்கள் எனவே நீங்கள் இறுதியாகப் பெறுவது s ன் பவர் ny r மைனஸ் an s மைனஸ் பவர் n மைனஸ் y மைனஸ் an மைனஸ் 1 s பவர் n மைனஸ் 2y மற்றும் பல மைனஸ் a2sy மைனஸ் a1y வரை எனவே இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை நாம் இப்போது எழுதிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குறிக்கிறது இப்போது மீதமுள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒன்றுக்கொன்று அருகிலுள்ள மற்றும் இணைக்கப்பட்ட முனைகளை எவ்வாறு நாம் தொடர்பு படுத்துவோம் அவற்றை எவ்வாறு இணைப்போம் எனவே முந்தைய விஷயத்தில் நாம் விவாதித்தபோது x1 மற்றும் x2 எவ்வாறு தொடர்புடையது என்பதை நாம் விவாதிக்கிறோம் எனவே நாம் இப்போது விவாதித்த இந்த அறிவை கூறுகளை இணைப்பதில் பயன்படுத்துவோம் எனவே இந்த பக்கத்தில் உள்ள கூறை நீங்கள் பார்த்தால் x2 ஆனது x1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எவ்வாறு இணைக்கிறீர்கள் நீங்கள் sy உடன் இணைக்கிறீர்கள் y உடன் s உடன் பவர் n மைனஸ் 1 பிளஸ் y க்கான ஆரம்ப ஸ்டேட் அதாவது yt0s உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இப்போது பெற்ற ஈக்குவேஷன்லிருந்து இது உங்களுக்குக் கிடைத்தது எனவே நீங்கள் x1 ஐக் கண்டால் x1 என்பது x2 s x1 t0s நமது விஷயத்தில் x1 s என்பது y x2s என்பது sy ஆகும் எனவே நாம் என்ன செய்வோம் நாம் அந்த தகவலைப் பயன்படுத்துவோம் மற்றும் அருகிலுள்ள முனைகளை இணைப்போம் எனவே இந்த வழியில் நீங்கள் அருகிலுள்ள அனைத்து முனைகளையும் 1s உடன் இணைத்து ஆரம்ப ஸ்டேட் வைக்கலாம் ஏனெனில் நீங்கள் n வது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் n முதல் வரிசை ஈக்குவேஷன்களாக பிரிக்கும்போது நாம் அந்த விஷயத்தில் விவாதித்தபடி உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கும் எனவே இந்த ஈக்குவேஷன்களை லாப்லேஸ் களத்தில் டொமைனில் பெறுவீர்கள் அங்கு ஒவ்வொரு ஸ்டேட் வெறியபிள்க்கும் ஆரம்ப நிபந்தனைகள் உள்ளன எனவே நாம் அந்த தகவலைப் பயன்படுத்துவோம் மேலும் அனைத்து ஸ்டேட் வெறியபிள்களின் ஆரம்ப நிபந்தனைகளையும் வைத்து அவற்றை 1 s உடன் இணைப்போம் எனவே இது நீங்கள் பெறும் இறுதி ஸ்டேட் வரைபடமாகும் இது இந்த குறிப்பிட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்க் குறிக்கும் இப்போது நன்றாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம் இப்போது நாம் என்ன செய்வோம் கடைசி ஈக்குவேஷன் மிக உயர்ந்த வரிசை காரணிகளை மீதமுள்ள காரணிகளுடன் சமப்படுத்துவோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் நாம் என எழுத முடியும் எனவே இங்கே நாம் 1 2 3 4 முனைகளை உருவாக்குவோம் இந்த முனை அடிப்படையில் உங்களுக்கு சிறந்த தெளிவு அளிக்க நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் யூனிட் ஆதாயத்துடன் y ஐ சேர்க்கலாம் இதன் மூலம் இல்லை வரைபடத்திலிருந்து தெளிவான புரிதலைப் பெற முடியும் எனவே இந்த நான்கு முனைகளையும் நாம் சேர்த்துள்ளோம் ஒன்று R இரண்டாவது y எனவே நீங்கள் Y உடன் மாற்றம் செய்வீர்கள் மூன்றாவது எனவே sY உடன் மாற்றம் செய்வீர்கள் மற்றும் நீங்கள் உடன் மாற்றம் செய்வீர்கள் இப்போது முன்னர் நாம் பின்பற்றிய நடைமுறை எதுவோ அந்த நடைமுறையையே பயன்படுத்துவோம் எனவே மைனஸ் 2 ஐ ஒரு கோஎபிசியன்ட் கொண்ட 2s ன் வர்க்கம் 2 பெருக்கல் y உடன் சேர்க்கப்படுகிறது ஆகவே 2 ஆனது dydt ன் ஒரு கோஎபிசியன்ட் அதை நீங்கள் மைனஸ் 3 2s வர்க்கம் y உடன் பெருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு இணைப்புகளையும் நாம் பெறுகிறோம் r ஆனது 1 ஐ கோஎபிசியன்ட்க் கொண்டிருக்கிறது எனவே r ஆனது 1 ஐ ஆதாயமாகக் கொண்டு s2y உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நாம் என்ன செய்வோம் நாம் விவாதித்த ஒருங்கிணைப்பு செயல்பாட்டின் உதவியுடன் இந்த இரண்டு முனைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைப்போம் எனவே 1s2 உடன் இணைப்பு 1s உடன் sy யோடு இணைக்கப்பட வேண்டும் மேலும் y1t0s க்கான நீங்கள் வைத்திருக்கும் ஆரம்ப ஸ்டேட் மற்றும் பின்னர் yt0s க்கு நாம் வைத்திருக்கும் ஒரு ஆரம்ப ஸ்டேட் இவற்றை கூட்ட வேண்டும் எனவே இறுதியாக நீங்கள் ஸ்லைடில் நாம் காட்டிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்டிற்கான ஸ்டேட் வரைபடத்தைப் பெறுவீர்கள் இப்போது ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்கும்படி உங்களிடம் கேட்கப்படும் போது அடுத்த கேள்வி வருகிறது எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையிலான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஆதாய சூத்திரத்தைப் பயன்படுத்தி மற்ற எல்லா உள்ளீடுகளையும் ஆரம்ப ஸ்டேட்யையும் 0 ஆக அமைப்பதன் மூலம் பெறப்படுகிறது எனவே நாம் என்ன செய்வோம் ஆரம்ப ஸ்டேட்களை 0 ஆக அமைப்போம் பின்னர் உள்ளீட்டை வெளியீட்டிற்கு சமன் செய்வோம் எனவே R மற்றும் Y ஆகியவை ஆதாய சூத்திரத்தைப் பயன்படுத்தி பெறப்படுகின்றன எனவே நாம் என்ன செய்வோம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் எனவே இத்துடன் நாம் இன்றைய அமர்வை முடித்துக் கொள்ளலாம் அதில் நாம் முக்கியமாக ஸ்டேட் வரைபடத்தைப் பற்றி விவாதித்தோம் இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷன்களைக் கண்டுபிடிக்க ஸ்டேட் வரைபடத்தை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதை அடுத்ததாக பார்ப்போம் நன்றி